நாங்கள் இப்போது செஸ்னா 206 H விமானத்தில் இருக்கிறோம் தினசரி ஆய்வை மேற்கொள்ள போகிறோம் ஏர்கிராஃப்டை ஃபிலைடிற்கு வெளியிடுவதற்கு முன்பு நாங்கள் தினசரி ஆய்வை மேற்கொள்கிறோம் இது நாங்கள் மேற்கூறிய ஆய்வுகளுக்கு கூடுதலான ஆய்வு இந்த ஏர்கிராஃப்டை முதல் பிலைடில் செலுத்துவதற்கு முன் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்னுடன் திரு பால்வால் Mr Paulwall உள்ளார் திரு அனிமேஷ் பால்வால்Mr Animesh Paulwall தலைமை தொழில்நுட்ப வல்லுநர் ஆவார் இவர் இந்த ஏர்கிராப்டின் பரிசோதனையின் போது எங்களுக்கு உதவுவார் இந்த ஆய்வின் மூலம் ஏர்கிராஃப்டின் பியூஸலெஜ் ஆய்வு என்ஜின் ஆய்வு மற்றும் ஸ்கின் பானெல்ஸ் இன் சுத்தம் நிலை சேதத்தின் அறிகுறி ஆகியவற்றை அறியலாம் எனவே நாம் ஏர்கிராஃப்டின் ஸ்கினைபார்க்க வேண்டும் தூய்மை எந்தவொரு சேதம் ஏதேனும் கீறல்கள் அல்லது ஏதேனும் ஒன்று இருந்தால் இங்கே ரிவெட்ஸ்இல் காணலாம் அவை வெட்டப்பட்ட நிலையில் உள்ளனவா என்று கண்காணிக்க வேண்டும் எனவே பியூஸ்லெஜ் முழுவதும் இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் கதவு மற்றும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாடு தாழ்ப்பாள்கள் நிலை மற்றும் கீல்களை சரிபார்க்கவேண்டும் இந்த கதவை நீங்கள் காணலாம் இதுவே ஏர்கிராஃப்டின் முக்கிய கதவு நாம் கீல்கள் தாழ்ப்பாள்கள் மற்றும் பூட்டின் பாதுகாப்பை கண்காணிக்க வேண்டும் ஏர்கிராஃப்டின் கதவுகள் சரியாக பூட்டபடுவதை உறுதி செய்ய வேண்டும் வெளிப்படையான பேனல்கள் மற்றும் விண்ட்ஷீல்டுகள் தூய்மையாக இருக்கின்றதை கண்காணிக்க வேண்டும் நீங்கள் இங்கே வெளிப்படையான பேனல்களை பார்க்கலாம் இந்த பேனல்கள் தூய்மையாகவும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் இப்போது காக்பிட் தளத்தை பார்க்க வேண்டும் அவை தூய்மையாகவும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் காக்பிட்டிற்குள் சென்று பொதுவான தூய்மை மற்றும் பொதுவான நிலையை நாம் சரிபார்க்கிறோம் நிலை மற்றும் பாதுகாப்பிற்காக இருக்கைகள் மற்றும் மெத்தைகளை சரிபார்க்கிறோம் நீங்கள் இப்போது காக்பிட்டை காணலாம் காக்பிட் தளமும் காக்பிட்டும் தூய்மையாகவும் பாதுகாப்புடனும் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் தளம் முழுவதும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் உள்ளனவா என்று பார்த்து இருக்கைகளும் மெத்தைகளும் சரியாக உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் சீட்பெல்ட் மற்றும் சோல்டர்ஹார்னஸ் சேதமடையாமல் இருக்கின்றதா என்று சரிபார்க்க வேண்டும் தீயணைக்கும் கருவி நன்றாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இங்கு ஒரு தீயணைக்கும் கருவி உள்ளது தீயணைப்பு கருவி பாதுகாப்புடனும் ஏதேனும் கசிவுகள் உள்ளதா என்று பார்க்க வேண்டும் முதலுதவி பெட்டி மற்றும் இருக்கைகள் சரியாக அதன் சீன் சரியான இடத்திலும் இருக்க வேண்டும் எனவே நாம் முதலுதவி பெட்டி ஆனது சரியாக பொருத்தப்பட்டு அதன் சியில் சேதம் அடையாமல் இருப்பதை சோதனை செய்ய வேண்டும் அப்ஹோல்ஸ்ட்ரே பாதுகாப்புடனும் எல்லா பலகைகளும் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் இந்த ஏர்கிராஃப்டில் பல பலகைகள் உள்ளன எனவே அவை அனைத்தும் சரியான இடத்தில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் இப்போது இங்கே அன்டெர்க்காரியாஜ் ஐ காணலாம் இதுவே முக்கிய லேண்டிங் கியர் ஆகும் இது தூய்மையாகவும் நல்ல நிலையிலும் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் அங்கே எந்த கீறல்களும் இருக்க கூடாது முக்கிய மற்றும் நோஸ் வீல் டயர்கள் நல்ல நிலையிலும் சரியான காற்று அளவிலும் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் இந்த முக்கிய சக்கரத்தை காணலாம் இந்த சக்கரத்தில் எந்த கீறலும் சேதமும் இருக்க கூடாது கிரீப்மார்க்ஸ் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் இது இடது சக்கரமாகும் அதேபோல் வலது சக்கரம் மற்றும் நோஸ்வீலையும் சரி பார்க்க வேண்டும் ஏர்கிராஃப்டின் பிரேக் சிஸ்டத்தில் ஏதேனும் கசிவுகள் உள்ளனவா மற்றும் அவை சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க வேண்டும் இங்கே நீங்கள் பிரேக் ஸிஸ்டெதை காணலாம் பிரேக் யூனிடில் எந்த கசிவுகளும் இருக்க கூடாது இங்கே உள்ள பிரேக் லைனர் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் இதுவே நோஸ் லேண்டிங் கியர்ஆகும் அவை தூய்மையாகவும் ஸ்ட்ரட் நீட்டிப்பு சரியாகவும் போல்ட்டுகள் சரியான இடத்திலும் இருக்க வேண்டும் பூட்டுதல் வழிமுறைகள் சரியாகவும் ஷாக் ஸ்ட்ரடில் எந்த வித கசிவுகளும் இருக்க கூடாது நோஸ் வீலில் எந்த வெட்டுகளும் இல்லாமல் சரியான காற்றளவுடன் இருக்க வேண்டும் இது டயர் பிரஷர் காஜ் ஆகும் இதை நாங்கள் டிபிஜி என்று கூறுவோம் இது சரியாக காலிபரேஷன் செய்யபட்டிருக்கவேண்டும் இதில் காலிபரேஷன் டேக் உண்டு அதற்கு வேலிடிட்டியும் உண்டு இந்த இயந்திரத்தை உபயோகிப்பதற்கு முன் முறையாக காலிபரேஷன் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த வேலிடிட்டி முடிவடைவதற்கு முன்னரே நாம் டயரின் பிரஷரை அளந்திருக்க வேண்டும் தற்போதுள்ள பிரஷரை நீங்கள் பாருங்கள் எப்படி அதனை அளக்கவேண்டும் என்று நாங்கள் கற்றுத்தருகிறோம் எனவே ஒவ்வொரு பிலைடும் பயன்பாட்டிற்கு வருமுன் தயாரிப்பாளர் கொடுத்த அளவையும் தாண்டி டயர் பிரஷரை அளக்கவேண்டியது நம் கடமையாகும் டயர் பிரஷர் 49 பிளஸ் மைனஸ் 3 psi வரை இருக்கலாம் இங்கு 48 psi அளவு உள்ளது நமக்கு தேவையான அளவு 46 முதல் 52 வரை இருக்கலாம் எனவே நமக்கு தேவையான அளவுக்குள் இந்த பிரஷர் உள்ளது இதை எல்லா டயர்களுக்கும் சரிபார்க்கவேண்டும் இப்போது பிலாப்ஸ்ஐ ஆய்வு செய்ய போகிறோம் நாம் மெயின் பிளேனின் ஸ்கின் பானெல்ஸ் மற்றும் ஃபிலாப்சில் ஏதேனும் சேதம் இருக்கின்றதா என்று பிளாப் ரோலர்ஸ் ஐ பார்க்க வேண்டும் இங்கே நீங்கள் ஃபிளாப் ட்ராக் ஐ காணலாம் ட்ராக் ரோலர்ஸ் சரியான இடத்தில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவே வலது இடது பக்கங்களில் உள்ள எல்லா ட்ராக்ஸ் மற்றும் ரோலர்ஸ் ஆய்வு செய்யப்படவேண்டும் லிஃப்ட் ஸ்ட்ரட்சில்எந்த வித சேதமும் இல்லாமல் பாதுகாப்புடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இரண்டு பக்கங்களிலும் மேலும் கீழும் உள்ள எயிலேரோன் கீல்கள் பாதுகாப்புடனும் அரிப்பு இல்லாமலும் இருப்பதை உறுதி செய்யவேண்டும் நீங்கள் அயிலேரோன்சை பார்க்கலாம் அவற்றின் அசைவை கண்காணிக்க வேண்டும் அதில் எந்தவித பிணைப்பும் இல்லாததை உறுதி செய்யவேண்டும் பிறகு ட்ரைலிங் எட்ஜ்சரியாக இருக்கிறதா என்று பார்க்கவேண்டும் ஸ்கின் பானெல்ஸ் ரிவெட்ஸ்ஆகியவற்றிலும் எந்தவித சேதமும் இல்லாமல் இருக்க வேண்டும் இதேபோல் வலது பக்கத்திலும் உள்ள அயிலேரோன்சையும் பார்க்கவேண்டும் இப்போது டைல் பிளேனை பார்க்கலாம் இந்த டைல் பிளேனில் உள்ள ஃபின் ரட்டர் ஹாரிஸ்ன்ட்டல் ஸ்டேபிலைசர் எலவேட்டர் ட்ரிம் டேப் அனைத்தும் தூய்மையாகவும் சேதமின்றியும் ரிவெட்கள் சரியான இடத்திலும் பொருத்தப்பட்டிருக்கவேண்டும் மேலும் ஹின்ஜெசில் உள்ள போல்ட்கள் சரியாக இருக்க வேண்டும் எலவேட்டரின் அசைவுகள் எந்தவித பிணைப்பும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவேண்டும் அதேபோல் ரட்டரில் உள்ள ஹின்ஜெசின் போல்ட்கள் சரியான இடத்தில் இருக்கவேண்டும் எனவே இதுவே டைல் பிளேனின் ஆய்வாகும் இங்கே ட்ரிம் டேப்பிற்கு வருவோமானால் இங்குள்ள ஹின்ஜெஸ் ஸ்கின் பேனல்ஸ் சரியான இடத்திலும் ரிவேட்டுகள் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பதை உறுதி செய்யவேண்டும் இவை ஸ்டாடிக் டிஸ்சார்ஜ் விக்ஸ் ஆகும் இவற்றை டைல் பிளேன் முழுவதும் காணலாம் இவை அனைத்தையும் நாம் கண்காணிக்க வேண்டும் இப்போது பியூயல் சிஸ்டத்தை பார்க்கலாம் பியூயலின் மாதிரியை எடுத்து அதில் எந்தவித வண்டல்களும் தூசியும் ஈரப்பதமும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் இந்த பேஸ்ட் ஐ காணலாம் நீர் கண்டறியும் பேஸ்ட் இதை வைத்து நம்முடைய மாதிரி அல்லது ஃபியூயலில் அல்லது ஏர்கிராஃப்ட் டேங்கில் உள்ள ஃபியூயலில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துகொள்ளலாம் இதுவே ஃபியூயல் சாம்ப்ளிங் பாட்டில் இதில் அந்த மாதிரியை சேமித்துகொள்ளலாம் இங்கு பல வடிகால் புள்ளிகள் உள்ளன இவற்றின் மூலம் மாதிரிகளை சேகரிக்கலாம் சேகரிக்கப்பட்ட மாதிரியில் வண்டல்களும் தூசியும் இல்லாமல் இருக்கவேண்டும் இது இன்னொரு புள்ளியாகும் இதனை ரியர் பாயிண்ட் என்பர் இதுவே ஃபியூயல் டேங்க்கின் முதன்மையான புள்ளியாகும் எனவே நாம் வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து மாதிரிகளை சேகரிப்பதன் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ஃபியூயலில்fuel0 வண்டல்கள் மற்றும் தூசு இல்லாததால் பயன்பாடிர்க்கு பாதுகாப்பானதாகும் இதுவே ஃபார்வார்டு ஃபியூயல் ட்ரைனேஜ் பாயிண்ட் ஆகும் இது கேஸ்கொலேட்டர் பாயிண்ட் இதுவே ஃபியூயல் சிஸ்டத்தின் கீழ் புள்ளியாகும் எனவே நாம் மாதிரியை இந்த புள்ளியிலிருந்து எடுக்கவேண்டும் நீங்கள் இந்த ஃபியூயெல் மாதிரியை காணலாம் இது எந்த வித வண்டல்களும் இல்லாமல் தெளிவாக உள்ளது எனவே நம்முடைய ஃபியூயெல் டேங்க் ஃபியூயெல்சிஸ்டம் மற்றும் ஃபியூயெல் ஆகியவற்றை பாதுகாப்புடன் உபயோகிக்கலாம் என்று உறுதியுடன் கூற முடியும் இந்த மாதிரிகளை நாம் சேகரித்த பிறகு இறக்கையின் மேல் உள்ள ஃபியூயெல் டேங்க் கேப் பாதுகாப்புடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இங்கே அவர் அதனை கண்காணிப்பதைக் காணலாம் இந்த ஃபியூயெல் டேங்க்இல் உள்ள வேண்ட் களை காணலாம் அவை தூய்மையாகவும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் மேலும் இங்குள்ள வேண்ட் லைன் கள் வளையாமலும் தூய்மையுடனும் இருக்க வேண்டும் இது ஏர்கிராஃப்ட் இன் ஃபியூயெல் சிஸ்டம் ஆகும் இது ப்ரோப்பெல்லர் ஆகும் இதிலுள்ள பிளேடுகளின் லீடிங் எட்ஜ் கள் சேதம்அடையாமல் இருந்தால் இந்த பிளேடுகள் நல்ல நிலையில் உள்ளன என்று அறிந்துகொள்ளலாம் பிளேடுஇல் உள்ள ஸ்பின்னர் பாதுகாப்புடனும் ப்ரோப்பெல்லர் இல் எந்த கசிவும் இருக்க கூடாது இது ஆயில் பேனல் ஆகும் இந்த பேனல் ஐ நாம் திறந்தால் ஆயில் டேங்க் கேப் ஐ காணலாம் இந்த கேப் ஐ திறந்து தேவையான அளவு ஆயில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இது ஆயில் டிப்ஸ்டிக் இதனை நாம் ஒரு தூய்மையான துணியை கொண்டு சுத்தம் செய்யலாம் இப்போது இந்த டிப் ஸ்டிக் ஐ வைத்து ஆயில் இன் அளவை பார்க்கலாம் ஆயில் இன் அளவு அதிகபட்ச அளவான 11குவார்ட்ஸ் ஐ விட சற்று குறைவாக உள்ளது எனினும் இது பறப்பதற்கு போதுமான அளவே ஆகும் இது ஏர்கிராஃப்ட் இன் ஏர்ஃபிரேம் பகுதியாகும் என்ஜின் ஐ பார்ப்போமானல் என்ஜின் கௌலிங்க்ஸ் ஐ திறக்க வேண்டும் உள்ளே சென்று என்ஜின் பாகங்கள் அனைத்தும் சரியான இடத்திலும் சேதமின்றியும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பிறகு நாம் ஃபாஸ்ட்டனர்ஸ் பாதுகாப்புடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஏர்கிராஃப்ட் முழுவதும் பறப்பதற்க்கு தயாராக இருப்பதை கண்காணிக்க வேண்டும் இப்போது கௌலிங்க் ஐ கழற்றி என்ஜின் ஐ கண்காணிப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம் இங்கே பல ஃபாஸ்ட்டனர்ஸ் உள்ளன அவை மேற்பகுதியிலும் உள்ளன இவை திறக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பயணத்தின்போது அவை திறந்தால் அது பெரிய ஆபத்தில் முடிந்துவிடும் எனவே ஃபாஸ்ட்டனர்ஸ் பாதுகாப்புடன் இருப்பது மிகவும் முக்கியமாகும் Refer Time 1557 கௌலிங்க் நீக்கப்பட்டதை காணலாம் இப்போது நீங்கள் ஏர்கிராஃப்ட் செஸ்னா 206 H இன் 6 சிலிண்டர் லைக்கோமிங் IO 540 என்ஜின் ஐ காணலாம் என்ஜின் இன் வலது பக்கத்தில் மூன்று சிலிண்டர் களிலுள்ள ஸ்க்ரூ க்கள் சரியாகவும் அவைகளிலிருந்து கசிவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லா ஃபியூயெல் லைன் களும் ஸ்பார்க் பிளக் உம் சரியாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் வலது பக்கத்திலுள்ள மூன்று சிலிண்டர் களும் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மூன்று ஸ்பார்க் பிளக் களும் எந்த வித சேதமும் இல்லாமல் ஃபியூயெல் லைன் களில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் ஃபியூயெல் லைன் களில் கசிவுகள் இருக்க கூடாது இது கிராங்க் கேஸ் ஆகும் இதிலும் எல்லா போல்ட் களும் சரியான இடத்திலும் எந்த கசிவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் இவை என்ஜின் மவுண்ட் ஆகும் என்ஜின் மவுண்ட் போல்ட் களில் உள்ள கிரீப் மார்க்ஸ் சரியாக இருக்க வேண்டும் இவை ஷாக் மவுண்ட் ஆகும் இவைகளில் எந்த சேதமும் இருக்க கூடாது இங்கு எக்ஸ்ஹாஸ்ட் மஃப்பலர் ஐ காணலாம் அவை சரியாக பற்றவைக்கப்பட்டிருக்க வேண்டும் பிறகு அங்கரிங் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் மேலும் டக்டு கள் சேதம் இல்லாமலிருக்க வேண்டும் பின்னர் பாஃபில் ஃபின்ஸ் ஐ பார்க்க வேண்டும் பாஃபில் ஃபின்ஸ் சிலிண்டர் ஃபின்ஸ் ஆகும் இப்போது என்ஜின் ஐ மேலிருந்து பார்க்கலாம் சிலிண்டர் ஃபின்ஸ்ல் எந்த சேதமும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஃபியூயெல் லைன்ஸ் ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஆல் ஆனவை அவை பாதுகாப்புடனும் கசிவின்றியும் இருக்க வேண்டும் ஸ்பார்க் பிளக் மற்றும் பிற பாகங்கள் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் இது இன்ஜெக்ட்டர் இதிலுள்ள கலவை சிபிலிட் ஃபின்ஸ் மற்றும் துராட்டில் சேதமின்றி சரியான இடத்தில் இருக்கவேண்டும் ஃபியூயெல் மாணிஃபோல்டு ஃபியூயெல் இன்ஜெக்டர் கம்ப்ரஸ்ஸர் ஃபியூயெல் லைன்ஸ் டியூபிங்ஸ் உள்ளிட்ட அனைத்து பாகங்களும் சரியான இடத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இங்கு நீங்கள் ஆயில் கூலர் ஐ காணலாம் கூலர் லாக்கிங் சரியான இடத்தில் இருக்கவேண்டும் ஆயில் ஃபில்டரில் கசிவுகள் இருக்க கூடாது பிறகு இங்கு மகனேட்டோஸ் ஐ காணலாம் இதிலுள்ள மின் இணைப்புகள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆய்வு செய்த பின்னர் கௌலிங்க்ஸ் ஐ வைத்து விடலாம் இப்போது நாம் செஸ்னா 206 H ஏர்கிராஃப்ட் இன் காக்ப்பிட் இல் உள்ளோம் நான் அமர்ந்திருப்பது விமானியின் இருக்கை ஆகும் இதுவே இன்ஸ்ட்ருமென்டல் பேனல் இந்த ஏர்கிராஃப்ட் ஐ எப்படி இயக்கவேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் இதுவே இந்த ஏர்கிராஃப்ட் இன் சாவி இங்குள்ள இக்னிஷன் சுவிட்ச் இல் சாவியை செலுத்த வேண்டும் முதலில் நாம் பார்க்கிங் பிரேக்ஸ் ஐ இயக்க வேண்டும் அதற்கு ரட்டர் பெடல்ஸ் ஐ அழுத்தி பார்க்கிங் பிரேக்ஐ இழுக்க வேண்டும் இப்போது பார்க்கிங் பிரேக் இயங்க ஆரம்பித்து உள்ளது இவை கௌல் ஃபிளாப்ஸ் இந்த கௌல் ஃபிளாப்ஸ் ஐ திறந்தால் ஃபியூயெல் டேங்க் ஐ தேர்ந்தெடுக்கலாம் இந்த ஏர்கிராஃப்ட்டிற்கு இரண்டு ஃபியூயெல் டேங்க் கள் வலது இடது பக்கங்களில் உள்ளன எனவே நான் இரண்டு பக்கங்களில் உள்ள டேங்க் களையும் தேர்ந்தெடுத்துள்ளேன் இதனால் ஃபியூயெல் இரு பக்கங்களிலிருந்தும் தேவைக்கேர்ப்ப கிடைக்கும் இது த்ராட்டில் கண்ட்ரோல் இது ப்ரோப்பெல்லர் கண்ட்ரோல் இது மிக்ஸ்சர் கண்ட்ரோல் இதனை இயக்குவதர்க்கு முன் த்ராட்டில் குவார்ட்டர் நிலையில் இருக்க வேண்டும் இது ஸ்டாண்ட்பை பேட்டரி ஆகும் இந்த பேட்டரி ஐ 10 நொடிகள் சோதனை செய்ய வேண்டும் எனவே ஒரு விளக்கை 10 நொடிகள் எரிய செய்து பார்க்கலாம் பிறகு இதனை ஆர்ம்டு நிலையில் வைக்க வேண்டும் இப்போது PFD மற்றும் MFD ஐ காணலாம் இந்த திரை இயங்க ஆரம்பித்துவிட்டது இது கார்மின் 1000 ஏவியோனிக்ஸ் சிஸ்டம் இது ஒரு டிஜிட்டல் கருவி இந்த திரையில் மாணிஃபோல்டு பிரஷர் ஆர்பிஎம் ஃபியூயெல் ஃப்லொ ஆயில் பிரஷர் ஆயில் டெம்பரேச்சர் சிலிண்டர் ஹெட் டெம்பரேச்சர் எக்ஸ்ஹாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் ஃபியூயெல் அளவு வலது மற்றும் இடது டேங்க் எலக்ட்ரிகல் பஸ் வோல்டேஜ் பேட்டரி வோல்டேஜ் அவை அனைத்தையும் காணலாம் பின்னர் மாஸ்டர் சுவிட்ச் ஐ இயக்குகிறேன் மாஸ்டர் சுவிட்ச் இப்போது ஆன் நிலையில் உள்ளது திராட்டில் ஏற்கனவே குவாட்டர் இன்ச் உள்ளது இது மிக்ஸ்சர் கண்ட்ரோல் இதை ஃபியூயெல் நிறைந்த நிலையில் வைத்துள்ளேன் மேலும் ஃபியூயெல் பம்ப் சுவிட்ச் ஐ இயக்க வேண்டும் இதற்குப்பின் ஃபியூயெல் பூஸ்டர் பம்ப் ஐ இயக்க வேண்டும் இப்போது வரும் சத்தத்தை உற்றுநோக்க வேண்டும் இப்போது இந்த என்ஜின் ஐ இயக்க போகிறேன் அதற்கு முதலில் இக்னிஷன் சுவிட்சைப் பார்க்கவும் அது ஆஃப் நிலையில் இருக்க வேண்டும் பிரேக்குகள் ஆன் நிலையில் இருக்க வேண்டும் நான் வெளியில் இருந்து அனுமதி பெறுகிறேன் நாங்கள் என்ஜின் ஐ இயங்குகிறோம் இயக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ஜின் இன் ஆயில் பிரஷர் இந்த ஆயில் பிரஷர் 30 விநாடிகளுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆயில் என்ஜின் இல் பாய ஆரம்பித்திருப்பதை உறுதிசெய்யவேண்டும் லூப்ரிகேஷன் சரியாக உள்ளது இது ஆர் எம் நீங்கள் இங்கே இதைப் பார்க்கலாம் இங்கே எண்ணெய் வெப்பநிலையைப் பாருங்கள் அது பச்சை வரம்பில் தொடங்குகிறது நான் அதை வெவ்வேறு பயன்முறையில் வைத்துள்ளேன் எண்ணெய் வெப்பநிலையின் உண்மையான மதிப்பை இங்கே காணலாம் அது 100 டிகிரி ஃபாரென்ஹீட் இல் உள்ளது எனவே எண்ணெய் வெப்பநிலை சற்று அதிகரிக்கும் வரை காத்திருப்போம் எனவே அது பச்சை வரம்பில் இருந்து உயருகிறது எனவே நான் என்ஜினை 1200 ஆர் எம்மில் வைத்துள்ளேன் நீங்கள் இங்கே 1200 ஆர் எம் ஐக் காணலாம் என்னுடைய எல்லா அளவுருக்கள் ஃபியூயல் ஃப்ளோ ஆயில் பிரஷர் ஆயில் டெம்பரேச்சர் அனைத்தும் பச்சை வரம்பில் உள்ளன இன்னும் சிலிண்டர் ஹெட் டெம்பரேச்சர் பச்சை வரம்பை தொடவில்லை எனவே அதற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் சிலிண்டர் ஒன்றுக்கு 175 டிகிரி பாரன்ஹீட் முதல் 180 டிகிரி பாரன்ஹீட் உள்ளதை நீங்கள் காணலாம் டி இப்போது பச்சை வரம்பிற்கு வந்துவிட்டது இதன் மூலம் என்ஜின் தேவையான எண்ணெய் வெப்பநிலையை அடைந்துள்ளது என்பதை அறிந்துகொள்ளலாம் எண்ணெய் வெப்பநிலை ஏற்கனவே தரையில் பச்சை வரம்பில் இருப்பதால் நான் முன்னோக்கி நகரும்போது ஆர் எம் 1800 க்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே இதன் மூலம் நான் படிப்படியாக துராட்டில் ஐ தள்ளுகிறேன் எனவே இப்போது நான் வேகத்தை அதிகரிக்க ஆரம்பித்தேன் எம் 1500 ஆக அதிகரிப்பதை இங்கே காணலாம் பிரேக்குகள் குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவற்றை சரியாக உபயோகிக்க வேண்டும் இப்போது ஆர் எம் 1800 1800 ஆர் எம் இல் ப்ரொபல்லர் பிட்ச் ஐ சரிபார்க்க வேண்டும் நான் அதனை இழுக்கும் போது ஆர் எம் குறைய ஆரம்பிக்கும் அதனை நாம் காணலாம் இது 1800 இல் இருந்து 1580 வரை குறைகிறது எனவே கிட்டத்தட்ட 220 ஆர் குறைந்துள்ளது என்று நீங்கள் காணலாம் இது வரம்புக்குள் உள்ளது 1800 ஆர் மில் நான் எனது மாக்னிடியூட் வீழ்ச்சியை சரிபார்க்க வேண்டும் மாக்னிடியூட் என்றால் நான் இக்னிஷன் சுவிட்ச் ஐ இரண்டு நிலைகளிலும் வலது மற்றும் இடது வைத்து ஆர் எம் வீழ்ச்சியை பார்க்க வேண்டும் இந்த இரண்டு நிலைகளிலும் ஆர் எம் வீழ்ச்சி வரம்புக்குள் இருக்க வேண்டும் இவ்வாறு செய்யும்போது வலது பக்கம் 1800 இல் இருந்து 1720 ஆர் எம் ஆக குறைகிறது இது 80 ஆர் எம் வீழ்ச்சியாகும் இப்போது மீண்டும் ஆர் எம் ஐ 1800 க்கு கொண்டு வந்து இடப் பக்கம் பார்த்தோம் என்றால் 1800 இல் இருந்து 1740 ஆர் எம் ஆக குறைகிறது இது 60 ஆர் எம் வீழ்ச்சியாகும் எனவே இது வரம்புக்குள் இருக்கிறது இப்போது துராட்டில் ஐ முழு இழுப்புக்கு கொண்டு வரபோகிறேன் அப்போது ஆர் எம் மற்றும் மாணிஃபோல்ட் பிரஷர் ஐப் பார்க்கவேண்டும் அதிகபட்ச ஆற்றலை கொடுக்க போகிறோம் இவ்வாறு செய்தால் 2650 ஆர் எம் கிடைக்கிறது இப்போது நான் த்ரோட்டில் ஐ பின்னிட்டு இழுத்தால் ஆர் எம் குறைகிறது மாணிஃபோல்ட் பிரஷர்உம் குறைகிறது அனைத்து அளவுருக்கள் பச்சை வரம்பிற்குள் இருப்பதை நீங்கள் காணலாம் ஃபியூயெல் ஃப்லொ ஆயில் பிரஷர் ஆயில் டெம்பரேச்சர் சிலிண்டர் ஹெட் டெம்பரேச்சர் ஃபியூயெல் அளவு மாணிஃபோல்ட் பிரஷர் எல்லாம் பச்சை வரம்பில் உள்ளன அதாவது உங்கள் ஏர்கிராஃப்ட் பறக்க தயாராக உள்ளது எனவே நான் படிப்படியாக ஆர் எம் ஐ குறைத்து 1000 ஆர்பிஎம் க்கு வருவோம் படிப்படியாக அது குறைந்து வருவதை நாம் காணமுடியும் இப்போது அது 1000 1020 வரை உள்ளது இதிலிருந்து 1000 ஆர் எம் ஐ குறைந்தபட்ச ஆர் எம் ஆக வைப்பேன் குறைந்தபட்ச ஆர் எம் 600 ஆகும் மிக்ஸ்சர் கண்ட்ரோல் ஐ இங்கேயும் சரிபார்க்கிறேன் நான் படிப்படியாக இந்த கட்டுப்பாட்டை வெளியே இழுத்து டிராப் இன் ஆர் ஐ பார்க்க வேண்டும் இது சிறிது அதிகரிக்க வேண்டும் பின்னர் குறைய வேண்டும் 610 620 ஆம் ஆர் எம் அதிகரித்து குறைந்துவிட்டதை நீங்கள் காணலாம் நான் மீண்டும் ஆர் எம் ஐஅதிகரித்து 2000 வரை கொடுப்பேன் இப்போது என்ஜின் ஐ செயலற்ற நிலைக்கு கொண்டு வரவேண்டும் அதற்கு த்ராட்டில் ஐ பின்னிட்டு இழுத்து மிக்ஸ்சர் கண்ட்ரோல் ஐ அணைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் ஃபியூயெல் என்ஜின் க்கு செல்வது தடைப்பட்டு என்ஜின் செயலிழந்துவிடும் நீங்கள் அதை பார்க்கலாம் இவ்வாறு த்ராட்டில் ஐ பின்னிட்டு இழுத்து மிக்ஸ்சர் கண்ட்ரோல் ஐ அணைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் ஃபியூயெல் என்ஜின் க்கு செல்வது தடைப்பட்டு என்ஜின் செயலிழந்துவிடும் இக்னிஷன் சுவிட்ச் உம் ஆஃப் நிலைக்கு வந்துவிடும் நான் இந்த திரை மாஸ்டர் சுவிட்ச் எல்லாவற்றையும் அணைக்க வேண்டும் பின்னர் கண்ட்ரோல்கள் அனைத்தும் எந்தவித பிணைப்பும் இல்லாமல் இருப்பதையும் எய்லேரான்ஸ் எலவேட்டர்ஸ் சரியாக வேலை செய்வதையும் வேறெந்த கருவிகளும் சுவிட்ச் களும் எந்தவித சேதமும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இந்த ஆய்வுகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஃபியூஸ்லெஜ் என்ஜின் ஆய்வு லேண்டிங் கியர் ஆய்வு காக்பிட் ஆய்வு கருவிகள் ஆய்வு இன்ஸ்ட்ருமென்ட் பேனல் ஆய்வு ஆகியவற்றை மேற்கொண்டு இந்த ஏர்கிராஃப்ட் பாதுகாப்பானது என்று திருப்திகரமாக கண்டுள்ளோம் எனவே இந்த ஏர்கிராஃப்ட் ஐ வேறு எந்த ஃபிலைட் க்கும் செலுத்தலாம்